பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் இந்த பகுதிதியில் நாம் கெமிக்கல் இன்ஜினியரிங் பற்றி விவாதிக்கிறோம் கெமிக்கல் இன்ஜினியரிங் பற்றி விவாதிக்க ஐ டி மெட்ராஸில் கெமிக்கல் இன்ஜினியரிங் துறையை சேர்த்த 2 பேராசிரியர்களை நாங்கள் பெற்றுள்ளோம் பேராசிரியர் அபிஜித் தேஷ்பாண்டே நம்முடன் உள்ளார் அவர் வாஷிங்டன் பல்கலைக்கழகத்திலிருந்து பி பட்டம் பெற்றவர் தற்போது அவர் ஐ டி மெட்ராஸில் 20 ஆண்டுகளாக பேராசிரியராகவும் ஆசிரியராகவும் பணியாற்றி வருகிறார் அவருக்கு கற்பித்தல் மற்றும் ஆராய்ச்சியில் நிறைய அனுபவம் உள்ளது அவருடைய ஆர்வம் பாலிமர்ஸ் மற்றும் ரியோலஜி உள்ளடக்கிய ஆய்வு பகுதிகள் ஆகும் நம்மிடம் டாக்டர் டி ரெங்கநாதன் இருக்கிறார் அவர் ஐ டி மெட்ராஸில் கெமிக்கல் இன்ஜினியரிங் துறையில் பி முடித்து ஆசிரியராகவும் இணை பேராசிரியராகவும் இருந்து வருகிறார் 6 வருடங்கள் ஆசிரியராக பி மாணவர்களுக்கு பயிற்சி படிப்புகள் மூலம் வழிகாட்டுகிறார் மாணவர்களுக்கு வழிகாட்டுவதில் அவர்களுக்கு இடையே நிறைய அனுபவம் உள்ளது ஆரம்ப ஆண்டுகளில் உள்ள மாணவர்களுக்கு தங்கள் அனுபவத்தை பகிர்ந்துகொள்வதுடன் கெமிக்கல் இன்ஜினியரிங் என்றால் என்ன என்பது பற்றி நிறைய சொல்ல முடியும் எனவே இந்த பொது கேள்வியுடன் தொடங்குகிறேன் நிச்சயமாக என்னவென்றால் இரசாயன பொறியியலின் பழைய துறைகளில் ஒன்று நீண்ட காலமாக சுற்றி வருகிறது இது பொதுவாக பாரம்பரிய ஆராய்ச்சிக்கான பகுதியாக கருதப்படுகிறது கெமிக்கல் இன்ஜினியரிங் துறையில் நீண்ட காலமாக ஆராய்ச்சியில் இருப்பது எது பேராசிரியர் டி ரெங்கநாதன் திரவ ஓட்டம் வெப்ப பரிமாற்றம் போன்றவை பாரம்பரிய படிப்புகள் என்பது இளங்கலை மாணவர்களுக்கு நன்கு தெரியும் திரவ ஓட்டம் கூறும் போது நீங்கள் பல கட்டங்களைக் கொண்டிருக்கும் அமைப்புகளுக்கு பயன்படுத்தப்படும் போது பல எரிவாயு குமிழி திரவ நெடுவரிசையில் பரவியது என்று அழைக்கப்படும் இளங்கலை மாணவர்கள் திரவம் இயக்கவியல் படிப்பு போலவே பல பன்முக அமைப்புகளில் திரவ இயக்கத்தை நாம் படிப்போம் பாரம்பரியப் பகுதியில்தான் நிறைய வேலைகள் நடைபெற்றுள்ளன மேலும் ஐஐடியின் அனைத்துப் பகுதிகளிலும் பாரம்பரிய பகுதிகளிலும் உள்ளது பின்னர் திரவ ஓட்டத்தை மட்டுமல்ல இந்த உபகரணங்களில் வெப்ப பரிமாற்றம் நிகழ்கிறது மாணவர் குடியிருப்பு மற்றும் விநியோக ஆய்வுகள் பற்றி தெரிந்திருக்க வேண்டும் இவை அனைத்தும் இந்த அமைப்புகளுக்கு விரிவாக செயல்படுகின்றன பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் நீங்களே பன்முக அமைப்புகள் மற்றும் வகைப்பாட்டின் நிபுணர் பேராசிரியர் டி ரெங்கநாதன் ஆமாம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் இது பாரம்பரியப் பகுதிகள் ஆகும் எனவே ஒரு உள்வரும் பட்டதாரி மாணவர் நீங்கள் வேலை செய்யத் தெரிந்த இந்த வகையான பகுதிகளை தேர்ந்தெடுத்தால் பல ஆண்டுகளுக்கு இப்பகுதிகளில் முன்வராத ஆய்வுகள் நிறைய உள்ளன பேராசிரியர் அபிஜித் பி தேஷ்பாண்டே சில நேரங்களில் இந்த பாரம்பரியப் பகுதிகள் மிகவும் புதிய தலைப்பிற்கு மிகவும் அவசியமானவை என்று நான் விரும்பினேன் உதாரணமாக நுண்ணிய திரவ சேனலில் திரவ ஓட்டம் மீண்டும் மீண்டும் நாம் கெமிக்கல் இன்ஜினியரிங் ஆராய்ச்சியாளர்கள் நிறைய வேலை செய்கிறோம் அவர்கள் உண்மையில் திரவ இயக்கவியல் செய்கிறார்கள் ஆனால் அவை மீண்டும் மைக்ரோ சேனலில் செயல்படுகின்றன மிக அதிக அளவிலான கருத்தடைக்கு மைக்ரோ வௌஸ் வெப்பம் செய்யப்படுவதால் வெப்ப பரிமாற்றமும் இருக்கும் பேராசிரியர் டி ரெங்கநாதன் ஒரு எரிபொருள் கலத்தில் திரவ ஓட்டம் வெள்ளப்பெருக்கின் நிகழ்வுகளில் ஈடுபட்டுள்ளன பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் ஆமாம் பேராசிரியர் ரங்கநாதன் ஒரு பாரம்பரிய பத்தியில் மற்றும் உறிஞ்சுதல் பத்தியில் கூட ஈடுபட்டுள்ளார் அல்லது போதுமான எரிபொருள் கலத்தில் கூட வெள்ளம் ஏற்படும் எனவே பன்முகம் கொண்ட அமைப்பின் புலம் உருவாகி இப்போது பியூஎல் செல்கள் மற்றும் மைக்ரோஃப்யூவிடிக்ஸ் போன்ற புதிய சிக்கல்களுக்கு பொருந்துகிறது பேராசிரியர் அபிஜித் பி தேஷ்பாண்டே அப்படியானால் அதைப் பற்றி சிந்திக்க நல்ல வழி எப்பொழுதும் பாரம்பரியமாக நாவலாக முழுமையடையாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட தலைப்பில் புதிய உணர்வைக் காட்டிலும் ஒரு பாரம்பரிய உணர்வைக் கொண்டிருக்கலாம் நீங்கள் அந்த தலைப்பில் என்ன செய்ய முயற்சி செய்கிறீர்கள் என்பதை பொறுத்து பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி நான் கடினமாகவும் வேகமாகவும் இருக்கிறேன் என்று உங்களுக்குத் தெரியும் பேராசிரியர் டி ரெங்கநாதன் இதேபோல் எடுத்துக்காட்டாக ஒட்டுமொத்த அளவீட்டு அழுத்த மற்றும் பல வகையில் மொத்த அளவீடுகள் ஆகும் ஆனால் அது உருவாகும்போது PIV அளவீடுகள் உள்ளூர் அளவீடுகள் செய்யப்பட்டன எனவே எந்த அளவீடுகள் செய்யப்பட்டன அல்லது மாதிரியாக்கம் எதிர்வினை நிலை மாதிரியாக்கம் மற்றும் CFD நிலை மாதிரியாக்கம் ஆகியவற்றின் அடிப்படையில் கூட ஆழமாக சொல்லலாம் இப்போது லட்டிஸ் போல்டஸ்ம்னன் மாதிரியாக சொல்லலாம் ஒரு பன்முக அமைப்பு அல்லது திரவ ஓட்டம் நிகழ்வுகள் என்று கூறலாம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் வேறுபாடு விவரங்கள் உள்ளன பேராசிரியர் டி ரெங்கநாதன் பரிசோதனை மற்றும் மாடலிங் அடிப்படையில் இரண்டு விவரங்கள் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி நான் அறிந்திருப்பது எல்லா இன்ஜினியரிங் பிரிவுகளிலும் இதுவேயன்றி இதேபோல் உண்மைதான் பழைய தலைப்புகள் மற்றும் புதிய தலைப்புகள் ஆகியவற்றிற்கு இடையேயான கடுமையான மற்றும் வேகமான பிரிவு இல்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஆனால் அதே நேரத்தில் கடந்த 5 முதல் 10 ஆண்டுகள் ஆராய்ச்சி பகுதிகள் பார்க்கையில் புதிய பகுப்பாய்வு என கருதுகின்றனர் பேராசிரியர் அபிஜித் பி தேஷ்பாண்டே நாம் அங்கு இருக்கும் புதிய பகுதிகளுக்கு செல்வதற்கு முன்னர் வேறு சில உதாரணங்கள் உள்ளன அங்கு பழைய பகுதிகளில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை ஒரு எடுத்துக்காட்டு என்பது செயல்முறை தீவிரம் என்று அழைக்கப்படுகிறது முந்தைய வழியில் பல செயல்பாடுகளை கொண்ட இரசாயன செயலாக்கதை இப்போது வழிமுறையை தீவிரப்படுத்தி 1 2 அல்லது 3 செயல்முறைகள் மூலம் ஒருங்கிணைக்க முடியும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் அபிஜித் பி தேஷ்பாண்டே ஆகையால் இந்த முழுப் பகுதியும் செயல்முறை தீவிரம் என அழைக்கப்படுகிறது இங்கு எதிர்வினை மற்றும் பிரித்தல் ஒரே சமையத்தில் செய்யபடுகிறது பேராசிரியர் டி ரெங்கநாதன் அல்லது உபகரணங்களை சிறிதாக்குதல் பேராசிரியர் அபிஜித் பி தேஷ்பாண்டே உபகரணங்களின் சிறுமையாக்கல் இது உண்மையில் நீங்கள் மீண்டும் பாரம்பரிய வேலை செய்வது போலாகும் ஆனால் உண்மையில் மிகவும் திறமையான முறையில் மிகவும் குறைந்த ஆற்றல் நுகர்வு சுற்றுச்சூழல் பாதிப்பு அடிப்படையில் பயனுள்ளதாக இருக்கலாம் எனவே செயலாக்கத்திற்கு இவை உதாரணங்கள் ஆகும் பேராசிரியர் டி ரெங்கநாதன் உதாரணமாக பாரம்பரியப் பகுதியின் வெப்பப் பரிமாற்றம் போன்றது பேராசிரியர் அபிஜித் பி பேராசிரியர் டி ரெங்கநாதன் கொதிக்கும் ஓட்டம் கொதிநிலை போன்றது ஆனால் இப்போது அதே விஷயம் ஒரு புதிய பார்வையை எடுத்துக் கொண்டு நுண்ணலை வெப்பத்தில் பயன்படுத்தப்படுகிறது பேராசிரியர் அபிஜித் பி தேஷ்பாண்டே இதேபோல் நாம் மீண்டும் இயங்கக்கூடிய கட்டுப்பாட்டு அமைப்புகள் மற்றும் கணிப்பீட்டு கருவிகளுடன் ஆய்வு செய்யக்கூடிய அமைப்புகள் ஆகியவை நமக்கு முன்னர் செய்யக்கூடியதை ஒப்பிடுகையில் மீண்டும் ஒரு கெமிக்கல் பேக்டரி செய்ய வேண்டும் என்று முடிவு செய்யும் நாம் இன்னும் ஒருங்கிணைந்த அளவிலான அதை செய்ய முடியும் மின் பொறியாளர்கள் தகவல் தொடர்பு உருவாக்கப்பட்டது அவற்றை பயன்படுத்த சிக்னல் செயலாக்க கருத்துக்களை பெற முடியும் எனவே புதிய மற்றும் பாரம்பரிய பகுதிக்கு எல்லைக் கோடு இது பேராசிரியர் டி ரெங்கநாதன் முன்னர் இது மேற்கொள்ளப்பட்ட வழக்கமான உத்திகள் பின்னர் அவை பொறியியல் நுட்பங்களை மேம்படுத்துவதற்கு உருவானது அவை முழு ஓட்டத் தாள் வடிவமைப்பு மற்றும் கணினி அடையாளம் ஆகியவற்றை உள்ளடக்கியது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் டி ரெங்கநாதன் இப்போது அது என்ன விநியோகிப்பிற்கு பயன்படுகிறது அதேபோல் நுண்ணிய திரவ சாதனங்களின் எரிபொருள் செல்களைக் கட்டுப்படுத்துகிறது ஆனால் அவை அனைத்தும் கட்டுப்பாட்டில் உள்ளன ஆனால் இப்போது மேலும் சூழ்ந்துள்ள பல பகுதிகள் உருவானது அதே நேரத்தில் நவீன கருவிகள் நவீன சாதனங்கள் மற்றும் பலவற்றைப் பயன்படுத்துகின்றன பேராசிரியர் அபிஜித் பி தேஷ்பாண்டே புதிய பிரதேசங்களைப் பற்றி பேசுகையில் நாம் பொதுவாக வேதியியல் பொறியியலில் மிகவும் உற்சாகமான தலைப்புகள் ஆராயப்பட்டு வருகின்றன எடுத்துக்காட்டுக்கு பாலிமர் நாம் காப்புக்காக பயன்படுத்திக் கொள்கிறோம் ஆனால் இந்த நாட்களில் பாலிமர்களை கடத்துவதற்கு சாதனங்கள் உருவாக்கப்படுகின்றன காலாய்டில் சிஸ்டம்ஸ் சீர்குலைவு அமைப்புகளால் போதைப்பொருள் கேரியர் பயன்பாடுகளுக்கு வடிவமைக்கப்பட்டுள்ளன ஒரு எளிமையான திரவம் இயந்திர உத்தியைக் கொண்டிருக்கும் உலர்த்தும் பணி ஸ்மார்ட் சாதனங்களில் எல்லாவற்றிற்கும் முக்கியத்துவம் வாய்ந்த பொருள்களை கண்டுபிடிப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது நானோ பொருள் இதை பயன்படுத்தி புதிய மின் பொருள் தயாரிக்கப்படுகிறது உற்சாகமாக நாங்கள் உயிர் செயலாக்கத்தைப் பயன்படுத்துகிறோம் அதனால் நானோவைப் பயன்படுத்தி உண்மையில் நானோ துகள்களை தயாரிக்கிறோம் எனவே இந்த புதிய இரசாயனப் பகுதிகள் கெமிக்கல் இன்ஜினியரிங் இன்னும் அதிக ஆராய்ச்சிகளை மேற்கொள்கிறது ஸ்லைடு டைம் 0811 இந்த பொருட்கள் மீதான ஆராய்ச்சி செய்ய முக்கியம் இந்த பொருட்களை எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் அவற்றை எவ்வாறு மேம்படுத்துவது அதே சமயம் முக்கியமானது மற்றும் எடுத்துக்காட்டாக கடந்த நாட்களில் ஒரு முக்கிய பகுதி கடத்தி பயன்பாடுகள் தொடர்பான பொருட்கள் எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறது எங்கள் சமையலறையில் செய்யப்படுவதற்குப் பதிலாக ஒரு தொழிற்துறை அமைப்பிலிருந்து மேலும் அதிகமான உணவுகள் கிடைக்கின்றன எனவே உணவு பொருட்களின் பெரிய அளவிலான செயலாக்கம் உதாரணமாக நுண்ணுயிர் அலைவெண் வெப்பமடைதல் பொருட்களில் ஒரு முக்கிய ஆராய்ச்சி பகுதி மேலும் இதுவரை நாம் பேசிய தலைப்புகள் அனைத்தையும் பரந்த அளவிலான தகவல் சேகரித்தல் பகுப்பாய்வு ஆகியவற்றில் இருந்து வந்திருக்கின்றன ஆனால் கெமிக்கல் இன்ஜினியர வரையறை செய்வதன் மூலம் அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகள் மற்றும் இரசாயன மாற்றங்கள் ஆகியவற்றைச் சமாளிக்க முடியும் எனவே நாம் மூலக்கூறு செதில்களில் வேலை செய்வது இயற்கையானது மற்றும் மிகவும் சக்திவாய்ந்த சிமுலேஷன் நுட்பங்கள் மூலக்கூறு அளவில் பயன்படுத்தப்படுகின்றன அவை பொருள் நடத்தை மற்றும் அவற்றின் செயலாக்கத்தைப் புரிந்து கொள்ளுகின்றன பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் எம் டி போன்ற பொறியியல் பட்டப்படிப்புகளைப் பற்றிப் பார்த்தால் இந்த பகுத்தறிவு எப்பொழுதும் உள்ளது ஓரளவு உண்மையாகவே இந்த பகுதியிலுள்ள வல்லுநர்களாக இந்த டிகிரிகளை முடிக்கும் நபர்களை நாங்கள் அறிவோம் எனவே நான் ஒரு கல்வி அமைப்பை இன்னும் இயல்பாகவே கொடுக்க வேண்டும் என்று அர்த்தம் ஆனால் கெமிக்கல் இன்ஜினியரிங் ல் பொதுப்பணிகளில் ஈடுபடும் ஆராய்ச்சி நடவடிக்கைகளில் என்ன துறை ஆர்வமாக உள்ளது பேராசிரியர் அபிஜித் பி தேஷ்பாண்டே நல்லது ஆமாம் நீங்கள் பார்க்கும் சிறந்த வழி இதுவேயாகும் ஏனென்றால் இந்தியாவில் இப்போது நிறையப் பேச்சுக்கள் உள்ளன நீங்கள் அந்த துறைகளில் பார்த்தால் இந்தியா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் முக்கிய துறைகளில் மற்றும் முதலீடு நிறைய உள்ளது எனவே கெமிக்கல் இன்ஜினியரிங் நேரடியாக சம்பந்தப்பட்ட துறைகளில் நீங்கள் பார்த்தால் 25 இந்திய பகுதிகள் அடையாளம் கண்டுள்ளன நமக்கு போதுமான எண்ணெய் எரிவாயு மருந்து இரசாயனம் உள்ளது உயிரித் தொழில்நுட்பம் மற்றும் மருந்துகள் சம்பந்தமான ஆரோக்கியம் போன்ற பகுதிகள் கூட பாரம்பரிய ஆராய்ச்சி என்று சொல்கின்றன எனவே இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங் ல் அனைத்து மூலப்பொருட்களின் செயலாக்கத்திலும் பிரிப்புகளிலும் செயல்முறை பொறியியலிலும் ஈடுபட்டு இறுதியில் ஒரு பொருள் தேவையான அளவு கிடைக்க பெறுகிறோம் ஆவினிக்ஸ் மற்றும் மின்னணு சிஸ்டம் பகுதிகளில் குறிப்பிடத்தக்க ஆராய்ச்சி உள்ளது நமது துறையில் மக்கள் சுற்றுசூழல் பயன்பாட்டிற்காக சென்சார்கள் பார்க்கிறார்களா ஒரு தசை பதிலாக செயற்கையாக இரண்டு சென்சார் மற்றும் ஆக்சுவேட்டர் உள்ளது அத்தகைய பயன்பாடுகள் இரசாயன பொறியியலில் கூட செய்யப்பட்டு வருகின்றன எனவே இவை அனைத்தும் தொழில் சம்பந்தப்பட்ட தலைப்புகளாகும் பேராசிரியர் டி ரெங்கநாதன் ஆற்றல் ஓசோன் வாயுஅளிப்பு இடையூறு தொடர்பான மாதிரிகள் பின்னர் மைக்ரோ உலைகள் மாசுபாடு சிகிச்சை கருவிகளுக்கு வழங்கப்படுகின்றன இருப்பினும் CFD ஆய்வுகள் பல்வேறு கெமிக்கல் இன்ஜினியரிங் உபகரணம் மற்றும் பிற உபகரணங்களுக்கும் பொருந்தும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் எனவே தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் மிகப்பெரிய கெமிக்கல் பேக்டரி களை நீங்கள் அறிந்திருபீர்கள் என நினைக்கிறேன் பேராசிரியர் அபிஜித் பி தேஷ்பாண்டே சர்வதேச அளவில் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் எனவே நீங்கள் செய்யும் செயல்களில் பலவற்றை நான் நினைக்கிறேன் உங்களுடைய மட்டத்திலான மென்பொருளை அவர்கள் எவ்வாறு கையாளுவதற்கு உதவுகிறார்கள் என்பதை நான் நினைக்கிறேன் பேராசிரியர் அபிஜித் பி பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் எனவே உள்வரும் எம் டி மாணவர்களுக்குத் ஆர்வமாக இருக்கும் விஷயங்களை நீங்கள் அறிந்திருக்கலாம் அவர்கள் அறிந்திருக்காத விஷயங்கள் மற்றும் பல பள்ளியிலோ அல்லது கல்லூரிகளிலோ இளங்கலை பட்டப்படிப்புக்கு தெளிவான மெட்ரிக் உள்ளது அவர்கள் எவ்வளவு நன்றாக அல்லது வெற்றிகரமாக இருக்கிறார்களென்று பரீட்சை எழுதும்பொழுது தெரிகிறது இப்போது ஆரம்பத்தில் அவர்களின் ஆராய்ச்சி கேரியரின் ஆரம்ப பகுதியாக இருக்க வேண்டும் நான் பல விஷயங்கள் மிகவும் தெளிவாக இல்லை என்று நினைக்கிறேன் எனவே நீங்கள் பி டி செயும்பொழுது மற்றும் இப்போது பல மாணவர்களை வழிகாட்டும் பொழுது ஆராய்ச்சியில் அவர்களின் முன்னேற்றத்தை அல்லது ஆராய்ச்சியில் வெற்றிகரமாக புரிந்து கொள்ளும் விதமாக மாணவர்களுக்கு என்ன பரிந்துரைக்க வேண்டும் எப்படி அவர்கள் தீர்மானிக்க வேண்டும் எப்படி அவர்கள் அதை மதிப்பீடு செய்ய வேண்டும் மற்றும் அதை நீங்கள் எப்படி தெரிந்துகொள்ள வேண்டும் என்று உங்களுக்குத் தெரியும் பேராசிரியர் ரங்கநாதன் டி சரி பி டி மாணவர்கள் அல்லது பட்டதாரிகள் குறைந்தபட்சம் நாம் பார்க்கும் வழியில் அவர் என்ன செய்தாரோ அது குறைந்தபட்சம் பின்னர் அவர் பல்வேறு மட்டங்களில் மற்றவர்களுக்கு விளக்க முடியும் ஒருவேளை தனது சொந்த நண்பர் தொழில்முறையில் அவரது பகுதியில் மோசமான வேலை ஏதாவது என்று அடுத்த கட்டம் அவர் செய்த வேலைகளின் நோக்கம் அடையாளம் காணப்படலாம் நீங்கள் வரம்புக்குத் தெரிந்திருக்க வேண்டும் எந்த ஆராய்ச்சி முடிவடையும் எனவே அவர் தனது வேலையை செய்துள்ள எல்லைகளை அறிந்து கொள்ள வேண்டும் அவர் எதிர்கால ஆராய்ச்சிக்கு உடனடியாக இலக்குகளை அமைத்துக்கொள்கிறார் எனவே ஆராய்ச்சிக்கான குறிப்புகள் அல்லது ஆராய்ச்சிக்கான பகுதிகள் அடையாளம் கண்டுகொள்ள முடியும் பின்னர் அவர் சுயாதீனமாக ஆராய்ச்சியை மேற்கொள்ள முடியும் எனவே மாணவர்களை நாம் எடுக்கும்போது கேரியர் முக்கியம் நல்ல மெட்ரிக்ஸ் தான் நீங்கள் அவரது பி டி திட்டம் இறுதியில் ஒரு வெற்றிகரமான ஆராய்ச்சியாளர் என்று சொல்ல முடியும் பேராசிரியர் அபிஜித் பி தேஷ்பாண்டே ஆமாம் மேலும் நிச்சயமாக எங்கள் கருத்துக்கள் ஆராய்ச்சி செய்வதில் முக்கியமானது ஆராய்ச்சிக்கு வெளியே வரும்பொழுது பிரசுரங்களைக் கொண்டிருக்க வேண்டும் வெளிப்படையான நடையில் அவருடைய கருத்துகள் நியாயமான முறையில் பிரதிநிதித்துவம் செய்யப்பட வேண்டும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் எனவே நான் அடிப்படையில் தரநிலைகளை அமைத்துக்கொள்கிறேன் அது அவர்கள் மேற்கொண்ட வேலை அது சமன் மறுபரிசீலனை செய்யப்பட்டு சக குழுவினரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது நான் முன்பு குறிப்பிட்டபடி எம் எஸ் மற்றும் பி டி முடித்த மாணவர்கள் அந்த பகுதியிலுள்ள நிபுணர்களை அறிந்திருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு கெமிக்கல் இன்ஜினியரிங் துறையில் பிஎச் பட்டம் பெற்ற பிறகு என்ன நிலைகள் கிடைக்கின்றன பேராசிரியர் அபிஜித் பி தேஷ்பாண்டே இது அடிப்படையாக மாறுகிறது சிலர் மேலும் ஆராய்ச்சி செய்கிறார்கள் எடுத்துக்காட்டாக எம் செய்யலாம் பிஎச் முடித்த மாணவர்கள் போஸ்ட் பிஎச் சிலர் கல்வியாளர் ஆகலாம் எனவே இந்த கலவை 2005 ஆம் ஆண்டில் இந்தியாவில் இருந்த நிலமை இங்கு தொழிற்துறை RD விரிவாக்கத்தை அதிகரித்ததால் அவர்களில் பெரும்பாலானவர்கள் தொழில்துறை RD உடன் இணைந்திருந்தனர் கடந்த சில ஆண்டுகளில் அதிகமானவர்கள் கல்வி நிலையங்களில் சேர்த்தார்கள் ஆனால் அது மீண்டும் மாறும் எங்கள் ஆய்வகத்தில் சமீபத்தில் 2 3 நபர்கள் மீண்டும் தொழிற்துறையில் இணைந்துள்ளோம் எனவே குழு தலைப்பு அத்துடன் பட்டம் பெற்ற காலம் பொறுத்து 3 கலவை மாறும் மேலும் படிப்புகள் மேலும் ஆராய்ச்சி கல்வியாளர் அல்லது தொழிற்துறை R D பேராசிரியர் டி ரெங்கநாதன் மேலும் சிலர் தொழில் முனைவோர் ஆக விரும்புகின்றனர் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் எனவே இப்போது பொறியியலாளர் துறையினுள் நுழையும் மாணவர்களின் கலவையை ரசாயன பொறியியல் எனவே அவர்கள் பல்வேறு பின்னணியில் இருந்து வந்திருக்கிறார்கள் அதனால் அவர்கள் பலவிதமான பயிற்சியிலிருந்து வந்திருக்கிறார்கள் அவர்கள் ஒரு கல்வியாண்டு அமைப்பிற்கு வருகிறார்கள் அது சொந்த கலாச்சாரம் மற்றும் செயல்முறைகளில் உள்ளது மாணவர்கள் எங்கள் துறையிலேயே மட்டுமல்ல பொதுவாக கெமிக்கல் இன்ஜினியரிங் ல் முழு முதுகலை பட்டப்படிப்பு படிப்புகளுக்கு வரும் போது குறிப்பிட்ட பிரச்சினைகள் உள்ளதா கெமிக்கல் இன்ஜினியரிங் ல் ஒரு முதுகலை படிப்புக்கு முழுமையாக தயார்படுத்துவதில் தெரியாத இளங்கலை படிப்பில் ஏதாவது இருக்கிறதா நான் என்ன வகையான அணுகுமுறைகளைச் சொல்கிறேன் என்றால் அந்த குறைபாடுகளைச் சமாளிக்க அவர்கள் உங்களுக்குத் தேவைப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களா பேராசிரியர் டி ரெங்கநாதன் சரி சரி முதன்முதலில் அவர்கள் தங்கள் நிறுவனங்களில் எடுக்கும் படிப்புகள் மற்றும் ஐ மாணவர் எண்ணிக்கை காரணங்களாக இருக்கலாம் ஆனால் பின் எந்த பகுதியிலும் செய்யப்படும் பகுப்பாய்வு நிலை மிகவும் விரிவானதாகும் எனவே வகுப்புகள் கலந்துகொள்ளும் அளவுக்கு பின்னர் பகுப்பாய்வு செய்து பின்னர் கருத்துக்களை சமர்ப்பிக்க அவர்கள் முன்னேறி செல்வார்கள் எனவே நான் நிச்சயமாக கூறுவேன் வேலை கடினமாக உள்ளது பேராசிரியர் அபிஜித் பி தேஷ்பாண்டே பட்டதாரி பள்ளிக்கூடம் இது ஒரு இளங்கலை பட்டத்துடன் ஒப்பிடும்போது மிகவும் வித்தியாசமாக இருக்கிறது பேராசிரியர் ரங்கநாதன் டி ஆமாம் அது சரி பின்னர் நிச்சயமாக கணிப்பு மற்றும் உத்திகளை வெளிப்பாடு இல்லை MATLAB CFD மற்றும் உருவாக்கபடுத்துதல் கருவி மற்றும் பல இது கிட்டத்தட்ட இங்கு சில படிப்புகளின் ஒருங்கிணைந்த பகுதி அவர்கள் அறிந்திருந்தால் இங்கே வந்த பிறகு அது ஒன்றுதான் என்று தெரிந்துகொள்வதற்குப் பதிலாக அதைப் பயன்படுத்திக் கொள்வது பயனுள்ளதாக இருந்தது இப்போது மீண்டும் மாணவர்கள் யூ பாடத்திட்டத்தின் ஒரு பகுதியாக உள்ள ஆய்வக வகுப்புகளுக்கு அறிமுகப்படுத்தப்படுகின்றனர் ஆனால் துல்லியத்தன்மை மற்றும் மறுபயன்பாட்டிற்கும் கவனம் செலுத்த வேண்டியதில்லை ஒரு ஆய்வக வகுப்பு என்று சொல்லுங்கள் ஆனால் இப்போது அவர்கள் எம் டி திட்டத்தைத் தொடங்கும்போது பரிசோதனையில் போதுமான விரிவான கவனம் செலுத்தப்பட வேண்டும் இது சரியான துல்லியமான புகழைச் செய்யப்படுகிறது அவர்கள் அதையும் கேட்க வேண்டும் இது யூ மற்றும் பட்டதாரி மாணவர்களுக்குப் பயிற்சியளிக்கப் போவதில்லை அவை வேறுபட்டதாக இருக்கும் பரிசோதனையைப் பார்க்கும் ஒரு வழி பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் அவர்கள் மனதில் அமைந்த அணுகுமுறையை மீண்டும் ஏதோ ஒன்று உள்ளது பேராசிரியர் ரங்கநாதன் டி ஆமாம் ஆமாம் பேராசிரியர் அபிஜித் பி தேஷ்பாண்டே மற்றொரு முக்கிய மறுநிகழ்வு செய்யப்பட வேண்டியது 2 வெவ்வேறு மட்டங்களில் உள்ளது எப்போதும் ஒரு பட்டப்படிப்பு பாடத்திட்டத்திற்கு செல்கிறது எந்த ஒரு பகுதியிலும் ஆராய்ச்சிப் பகுதியையும் எப்போதும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நாம் ஏற்கனவே கூறியது போல எனவே நான் வெப்ப பரிமாற்றத்தில் செய்ய விரும்புவேன் மிகவும் பயனுள்ள யோசனையாக இல்லாவிட்டாலும் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னவென்றால் வெப்ப பரிமாற்றம் தொடர்பான ஆராய்ச்சி பகுதி அந்த தலைப்பில் வேலை செய்வதற்கு உங்களுக்கு வேறுபட்ட துறைகள் தேவைப்படலாம் எனவே நீங்கள் பட்டப்படிப்பை முடித்து வைத்திருக்க வேண்டிய விஷயத்தில் வெப்பப் பரிமாற்றம் இல்லை என்பதுபோல் கூட தோன்றலாம் எனவே நீங்கள் மேற்கொண்ட பாடத்திட்டத்தின் மதிப்பீட்டைப் பொறுத்தவரை ஆராய்ச்சிக்கு உங்கள் எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் குறைக்க வேண்டும் இது ஒரு நல்ல தொடக்க புள்ளியாக இருக்கிறது ஆனால் அது இருக்கப்போவதில்லை ஏனென்றால் நாம் எப்பொழுதும் வைத்திருக்கும் புத்தகத்தில் அது உண்மையில் ஆராய்ச்சி அல்ல ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருப்பது நாம் நிச்சயமாக வெளிப்படுத்தியதை விட அதிகமானதாக இருக்கும் இன்னொரு அதிரடி மீண்டும் ஒரு நானோ தொழில்நுட்பத்தின் புதிய குரல் சொற்களால் முற்றிலும் மாறுபடுவதாகும் மீண்டும் மீண்டும் இல்லை எப்போதுமே நாம் இருக்க வேண்டும் அவற்றின் விவரங்கள் மற்றும் விஷயங்களைப் பற்றி ஆராய்வோம் பின்னர் அவற்றைத் தொடரலாம் நான் நானோ டெக்னாலஜில் வேலை செய்கிறேன் என்று கூறிவிட்டு மாறாக நான் என்ன செய்யப்போகிறேனோ அதைச் செய்வேன் ஏனென்றால் இறுதியில் உன்னுடைய நுட்பங்களை கற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உனக்கு புரியும் நீங்கள் விளக்க வேண்டிய அவசியம் இருக்க வேண்டும் நீங்கள் புதிய முடிவுகளை உருவாக்கவும் அவற்றைப் பகுப்பாய்வு செய்யவும் தொடர்பு கொள்ளவும் முடியும் எனவே அனைவருக்கும் மிகவும் முக்கியமானது ஒரு பாடத்திட்டத்தின் மீது மீண்டும் மீண்டும் போவது அல்லது மிகவும் சூடான புதிய பகுதியைப் பார்க்காமல் விடுவது மிகவும் முழுமையான ஆராய்ச்சி இருக்க வேண்டும் எங்கள் சொந்த ஆராய்ச்சி தலைப்புகள் மறுபடியும் பயன்படுத்தாமல் ஒரு முழுமையான வழியில் புதிதாக உருவாக்க வேண்டும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி நான் உங்களைப் பற்றிய அனைத்து குறிப்புகளையும் பார்த்தால் ஒரு மாணவர் பார்வையில் மாற்றப்பட வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் அவர்கள் பட்டதாரி மாணவராக ஆகிவிடுகிறார்கள் நான் ஒரு பிந்தைய பட்டதாரி படிப்பு விஷயங்களை நினைக்கிறேன் அவரது வாழ்க்கை நீங்கள் உங்கள் கற்றல் செயல்முறை ஒரு நியாயமான பகுதியாக தெரியும் என்று உண்மையில் உங்கள் செயல்திறன் பகுதியாக கூட ஒரு ஓய்வு தொடர்பு எப்படி நன்றாக செய்ய வேண்டும் உங்கள் குழுவில் உங்கள் ஆலோசகரும் உங்கள் ஆலோசனையும் எவ்வளவு நன்றாக இருக்கும் எனவே இந்த சூழலில் ஒரு மாதிரியான வழியில் மாணவர்கள் எப்படி தங்கள் ஆலோசனையை சந்திக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் நீங்கள் கொடுத்த வழிகாட்டுதலைப் போல் இருக்கிறீர்களா இந்த வகையான சூழ்நிலையில் என்ன பார்க்கிறீர்கள் பேராசிரியர் டி ரெங்கநாதன் நீங்கள் கூட்டத்தில் ஆலோசனையாளரிடம் வரும்போது கூட்டத்தின் மாற்றங்களின் அதிர்வெண் நிகழ்ச்சித்திட்டத்தில் முன்னேற்றம் அடைகிறது எனவே ஆரம்பத்தில் 1 வருடம் அவர் அடிக்கடி சந்திப்பதாக சொல்லலாம் பின்னர் அவர் வழிகாட்டியிடம் சென்று அவருடன் சந்திப்பார் அது தவிர நிச்சயமாக அனைத்து துறைகளிலும் பொதுவாக வாராந்திர மாணவர்கள் ஒரு முறையான சந்திப்பு வேண்டும் தவிர அவர் தேவையான எந்த நேரத்திலும் சந்திக்க முடியும் பல ஆண்டுகளாக முன்னேற்றம் மற்றும் கூட்டங்களின் எண்ணிக்கை படிப்படியாக கீழே வந்து பின்னர் மாணவர் பார்வையில் அவர் ஒவ்வொரு சிறிய விஷயம் வழிகாட்டி அணுக சுதந்திரமாக மாறும் அவர் நீண்ட காலத்திற்கான முடிவுக்கு வரவில்லை என்ற போது அவர் தனது வழிகாட்டியை சந்திக்க வேண்டும் என்று நான் கூறுவேன் முடிவுகள் சுவாரசியமாக இருக்கலாம் தவறாக இருக்கலாம் எனவே இதுபோன்ற அனுபவத்தை அடிப்படையாகக் கொண்ட வழிகாட்டி தவறான கவனிப்பு அல்லது சுவாரஸ்யமானதா என்பதை அடையாளம் காணலாம் மாணவர்கள் ஏதாவது தவறாக நினைபார் என்ற எண்ணம் இருக்க கூடாது பேராசிரியர் அபிஜித் பி தேஷ்பாண்டே மேலும் ஒரு ஆராய்ச்சியாளராக நாம் இருக்கும் மற்ற பெரிய சூழ்நிலையை உண்மையில் நாம் ஆலோசகராக மட்டுமல்ல நம்மைச் சுற்றியுள்ள மற்றவர்களுக்கெல்லாம் நிறையப் பணியாளர்களும் இருக்க வேண்டும் எனவே இது உங்கள் சொந்த மற்ற ஆராய்ச்சி அறிஞர்கள் பேசும் இந்த பழக்கம் உருவாக்க ஒரு நல்ல யோசனை ஏனெனில் இது ஒரு நல்ல ஒலி குழு உள்ளது எனவே ரங்கா குறிப்பிட்டுள்ளபடி ஒவ்வொரு வாரமும் நல்ல ஆலோசகர்களை சந்திக்க வேண்டும் ஒவ்வொரு வாரமும் ஆரம்பத்தில் மிகவும் நல்லது ஒருவேளை நீங்கள் 2 வாரங்களில் ஒருமுறை ஆகலாம் நீங்கள் நன்றாக முன்னேறி வருகிறீர்கள் நீங்கள் நன்றாக செய்கிறீர்கள் ஆனால் ஒரு வாரத்தில் நிச்சயமாக ஒரு நல்ல யோசனை ஆனால் குறைந்தது ஒவ்வொரு மாதமும் ஒரு நல்ல யோசனை உங்கள் சக நண்பருடன் உட்கார்ந்து விவாதிக்க முயற்சி செய்ய வேண்டும் மற்றும் சில பரந்த முடிவுகளை பார்க்க முயற்சி என்ன கிடைத்தது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் சரியான திசை பற்றி விவாதிக்க வேண்டும் நீங்கள் ஒரு பெரிய முன்முயற்சியினைத் திட்டமிட்டால் ஆய்வகத்தில் உள்ள மற்ற 2 மாணவர்களுடன் கலந்துரையாடலாம் இதை நான் அறிந்திருப்பது நான் ஆலோசனையை சந்திப்பதற்கு முன்பு உங்களுடன் சரிபார்க்க விரும்புகிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள் எனவே இத்தகைய கருத்து பரிமாற்றம் உங்கள் ஆலோசகருடன் மட்டுமல்ல உங்கள் சக நண்பர்களிடமும் நல்ல யோசனை பேராசிரியர் ரங்கநாதன் டி வழிகாட்டியைப் பொறுத்து சுயாதீனமான அதிக நம்பிக்கையுடன் ஆய்வு செய்ய முடியும் அவர் சுதந்திரமாக செய்ய முடியும் என்று அதே நேரத்தில் தனது எதிர்கால ஆராய்ச்சி மற்றும் இன்னும் சில கருத்துக்கள் உருவாக்க முடியும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் நீங்கள் மெதுவாக அவர்கள் எதிர்நோக்குவதைப் போலவே சுயாதீனமாக வளர வேண்டும் என்று பரிந்துரைக்கிறீர்கள் பேராசிரியர் ரங்கநாதன் டி உண்மையில் நீங்கள் எவ்வாறு தீர்ப்பளிக்கிறீர்கள் என்று கேட்கிறீர்களா ஒரு நீதிபதி வெற்றி பெற்றவர் நாம் நினைத்ததைவிட அவருடைய வழிகாட்டியைக் காட்டிலும் அவர் நமக்கு மிகப்பெரிய அடையாளமாக இருக்கிறார் என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் ஆமாம் நான் மிகவும் பொதுவான கேள்வியைக் கேட்டு முடிக்க விரும்புகிறேன் என்று நினைக்கிறேன் கெமிக்கல் இன்ஜினியரிங் ல் ஆராய்ச்சி ஆர்வம் காட்டுபவர்களில் நிறைய மாணவர்கள் இருக்கிறார்கள் ஒரு கெமிக்கல் இன்ஜினியரிங் பட்டப்படிப்பு மாணவருக்கு உங்கள் அறிவுரையுடைய வார்த்தைகள் என்ன பேராசிரியர் டி ரெங்கநாதன் அபிஜித் கூறியது போல கெமிக்கல் இன்ஜினியரிங் ன் சமீபத்திய பகுதிகளில் நாங்கள் வேலை செய்கிறோம் ஆனால் இதில் சம்பந்தப்பட்ட கொள்கைகள் திரவ இயக்கவியல் பரந்த பரிமாற்றத்தின் அடிப்படையாகக் கொண்டிருக்கின்றன எங்கள் நேர்முக செயல்முறை தேர்வு செயல்முறை அடிப்படைகளை சோதிக்க மட்டுமே நிச்சயமாக முதலில் ஒரு சிறிய பட்டியல் எழுதத்து சோதனை பின்னர் நேர்முக சோதனை அனைத்தும் அடிப்படைகளை சோதிக்க மட்டுமே எனவே அவர்கள் அடிப்படை இயந்திரத்தில் மிக நன்றாக இருக்க வேண்டும் அதனால் அவர்கள் அந்த இயந்திர செயல்பாட்டில் வெற்றிகரமான மற்றும் அது ஒரு முக்கிய உள்ளது அவர் அடிப்படை படிப்புகள் மற்றும் ஆராய்ச்சி பகுதிகளில் இடையே வேறுபடுத்தி தெரிந்து கொள்ள வேண்டும் ஏதேனும் வலைத்தளம் வழியாக சென்று ஆராய்ச்சி என்ன வகையாக நடக்கிறது என்ற பார்வையை பெற வேண்டும் அதனால் அவர்கள் ஒரு திரவம் மெக்கானிக் ஒரு மாஸ்டர் சென்சார் புள்ளி பார்வையை இருந்து பார்க்க கூடாது என்று தெரியும் ஆனால் இந்த கொள்கைகளை ஈடுபட்டுள்ள தலைப்புகள் பாருங்கள் பேராசிரியர் அபிஜித் பி தேஷ்பாண்டே ஆமாம் எனது பொது அறிவு குறிப்பாக மாணவர்களிடம் சொல்லவில்லை ஆனால் பொதுவாக கெமிக்கல் இன்ஜினியரிங் பற்றி ஒரு கருத்துரைக்கு ஒரு இரசாயனப் பொறியியலை அறிந்திருப்பது சில மூலக்கூறுகள் எங்கள் கருத்துகளின் மையம் எனவே மூலக்கூறு அளவிலான பொறியியல் முறையில் மூலக்கூறு மாற்றங்கள் சம்பந்தப்பட்ட கெமிக்கல் இன்ஜினியரிங் ல் ஈடுபடுவதால் மூலக்கூறு அளவிலிருந்து எழும் கெமிக்கல் இன்ஜினியரிங் ன் ஆராய்ச்சிக்கு நீங்கள் அணுகினால் நீங்கள் எல்லையற்ற சந்தர்ப்பங்களைப் பார்க்க முடியும் அதனால்தான் மேக் இன் இந்தியாவில் 25 இடங்களில் 15 பகுதிகள் கெமிக்கல் இன்ஜினியரிங் ல் ஈடுபட்டுள்ளன எனவே நீங்கள் கெமிக்கல் இன்ஜினியரிங் ஆராய்ச்சிக்கான தொழில்முறையை கவனித்து வருபவராக இருந்தால் செயலிகள் பொருட்கள் மற்றும் ஆற்றல் ஆகியவற்றில் நடைபெறும் எல்லா முன்னேற்றங்களுடனும் கெமிக்கல் இன்ஜினியர உண்மையில் அறிவது மிகவும் உறுதியளிக்கும் என்று நான் கருதுகிறேன் எனவே எதிர்காலத்தில் கெமிக்கல் இன்ஜினியரிங் ல் R D க்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி நல்லது இந்த நேர்முக குறிப்பில் எங்களுடன் சேர்த்த அபிஜித் அவர்களுக்கு நன்றி எங்களுடன் நுண்ணறிவை பகிர்ந்து கொண்ட ரங்கா அவர்களுக்கு நன்றி